நாம் ஒளிமின்னழுத்த செல்லை மின் பொறியாளர்களின் பார்வையில் படிக்க முயற்சி செய்வோம் மின் பொறியாளர்களின் பார்வையில் நோக்கும்போது டையோடு BJT MOSFETS IGBT போன்ற சாதனங்கள் கறுப்பு பெட்டிகள் ஆகவே உள்ளன இவற்றின வடிவமைப்பு தரவு தாள் அளவுகளின் அடிப்படையிலேயே மேற்கொள்ளப்பட்டுள்ளன இதைப்போலவே ஒளி மின்னழுத்த செல்லின் பி என் PN சந்திப்பின் இயற்பியலை பற்றி போகாமல் முனையத்தின் பண்புகளில் இருந்து ஒளிமின்னழுத்த செல்லை படிக்க விரும்புவோம் முனையத்தில் பண்புகளை படிக்க விரும்புவோம் ஒளி மின்னழுத்த செல்லின் மின்சுற்று சமான மாதிரியே உருவாக்குவோம் ஒளியைஅடிப்படையாகக் கொண்ட அமைப்புகளின் பகுப்பாய்வு மற்றும் வடிவமைப்பு ஆகியவற்றை இந்த மாதிரியை கொண்டு பின்னர் நாம் உபயோகிக்க விரும்புவோம் poly crystalline ஒளி மின்னழுத்த செல்லின் ஓர் உதாரணம் இங்கு உள்ளது பிஎன் PN சந்திப்பின் என் N டைப் மேலடுக்கு ஆக உள்ளது கீழ் அடுக்காக பி டைப் அடி மூலக்கூறு உலோகமயமாக்கம் உள்ளது ஆகவே பொதுவாக நீங்கள் பார்ப்பது என்னவென்றால் என் N டைப் உலோகமயமாக்கம் சேர்ந்து இணைக்கப்பட்டுள்ளது மற்றும் பின்னர் அது மைனஸ் முனையத்தோடு இணைக்கப்பட்டுள்ளது பி P டைப் உலோகமயமாக்கம் பிளஸ் முனைய த்தோடு இணைக்கப்பட்டுள்ளது மற்றொரு உதாரணமாக முடிச்சிட்டு இணைக்கப்பட்ட ஒரு ஒளிமின்னழுத்த செல் இங்கு உள்ளது இது மறுபடியும் மற்றொரு poly crystalline ஒளி மின்னழுத்த செல் ஆகும் ஏதோ ஒன்று கண்ணாடியுடன் இணைக்கப்பட்டுள்ளது இதைப் போன்ற ஒன்றை ஆய்வக நோக்கங்களுக்காக நீங்கள் பயன்படுத்தலாம் நீங்கள் இங்கு காண்பது பிளஸ் முனையம் மற்றும் மைனஸ் முனையம் இது ஒரு மொனாக்ரிஸ்டல்லின் செல் மேலே உள்ள என் N அடி மூலக்கூறு உலோகமயமாக்கத்தின் வழியாக மைனஸ் முனையத்தோடு இணைக்கப்பட்டுள்ளது அடியிலுள்ள அடி மூலக்கூறு பிளஸ் முனையத்தோடு இணைக்கப்பட்டுள்ளது இது ஒரு diode போல பிஎன் PN சந்திப்பு தவிர வேறொன்றுமில்லை இது ஆனோடு Anode இது காத்தோடு Cathode ஆகவே இவற்றிலிருந்து முனையங்கள் பின்பக்கம் எடுக்கப்பட்டுள்ளன மாணவர்கள் இதைக்கொண்டு மிக எளிய இணைக்கப்பட்ட ஒளிமின்னழுத்த செல்லில் ஆய்வுகள் மேற்கொள்ளலாம் இதன் செயல்பாடு மிகவும் எளிமையானது இந்த கண்ணாடி பரப்பின் மேல் ஒளி விழுகிறது பிஎன் PN சந்திப்பின் மேற்பரப்பு N டைப் ஆகும் வேலன்ஸ் Valence எலக்ட்ரான்கள் உற்சாகம் ஆக்கப்பட்டு கண்டக்ஷன் Conduction கட்டுக்குள் நகர்ந்து மேலே உள்ள உலோகமயமாக்கத்தின் வழியாக எதிர்மறை நெகட்டிவ் முனையத்திற்குள் நகர்ந்து வெளிப்புற சர்க்யூட் மற்றும் ஆணோடு Anode முனையத்திற்குள் பாய்ந்து கீழே உள்ள உலோகமயமாக்கத்தின் வழியாக பி P டைப் அடி மூலக்கூறுக்கு மீண்டும் திரும்பி வருகிறது ஆகவே கண்ணாடியால் மூடப்பட்டு வெளி காட்டப்பட்டுள்ள பகுதியானது சூரியனிலிருந்து வந்து விழும் கதிர்வீச்சுக்கு செங்குத்தாக இருக்க வேண்டியது அவசியமாகும் அப்படி இருந்தால்தான் இந்த குறிப்பிட்ட பிஎன் PN சந்திப்பு ஒரு மின்னுற்பத்தி சாதனமாக விளங்கும் ஒளி மின்னழுத்த செல்லை பற்றி புரிந்துகொள்ள மற்றொரு நன்கு அறியப்பட்ட diode அதாவது பிஎன் PN சந்திப்போடு துவங்குவோம் இதைப்போன்ற ஒரு வழக்கமான சர்க்யூட்டில் இந்த diode ஐ இணைப்போம் இங்கே காட்டப்பட்டுள்ளது போல ஒரு மிக அதிக சிக்கலான வெளிப்புற சுற்றின் ஒரு பகுதியாக இந்த டயோடு diode உள்ளது சில முனையங்களை சேர்ப்பதால் டயோடு இந்த முனையங்களோடு கூடிய சுற்றின் பகுதியானது விருப்பத்துக்கு உரியதாகும் ஒளிமின்னழுத்த செல்களின் பண்புகளை புரிந்து கொள்வதற்கு முன்பாக இந்த குணநலன்களை பற்றி நாம் படிப்போம் இந்த முனையத்தை ஆணோடுக்காக ஏ என்று அழைப்போம் இந்த முனையத்தை காத்தோடு கே என்று அழைப்போம் மின்சாரமானது எப்போதுமே ஆண்டிலிருந்து காத்தோடுக்கு ஓடும் என்பதை நாம் அறிவோம் இப்போதைக்கு டையோடு மின்சாரம் ஐ என அழைப்போம் மற்றொரு ஆர்வத்திற்குரிய அளவுருவாக ஏ A மற்றும் கே K முனையங்களுக்கு இடையேயான மின்னழுத்தம் வி ஏ கே Vak உள்ளது ஆகவே பிஎன் PN சந்திப்பு diode ஐ டயோடின் வழியாக செல்லும் மின்சாரம் மற்றும் ஆணோடு மற்றும் காத்தோடு முனையங்களுக்கு இடையேயான மின் அழுத்தம் இவற்றின் படி நாம் கற்றுக் கொள்ள விரும்புவோம் ஆகவே இந்த Vak மின்னழுத்தத்தை துருவ முனைப்பை நேர்மறையாக எடுத்துக்கொண்டால் அதாவது இங்கே மின் அழுத்தத்தையும் மின்சாரத்தின் திசையையும் நேர்மறையாக காட்டியுள்ளபடி அம்பு அற்ற முடிவை ஆய்வுக்குரிய பொது புள்ளியாகவும் அம்பு உள்ள முடிவை ஆய்வுக்குரிய நேர்மறை முனையமாகவும் கொள்ளலாம் அப்பொழுது சாதனத்திற்குள் சக்தி ஓடுகிறது என சொல்வோம் சாதனமானது ஒத்திசை வாக வேலை செய்கிறது இந்த ஒரு போர்ட் முனையங்களுக்குள் சக்தி ஓடுகிறது இது டயோடு பகுதியே நமது விருப்பத்திற்குரிய பொருளாகும் ஆகவே நமது கவனத்தை டயோட் க்கு கொண்டு வருவோம் சர்க்யூட்டில் வரைந்து இப்போது குறிப்பிட்டுள்ளபடி anode முனையத்திற்குள் மின்சாரம் ஓடிக் கொண்டிருப்பதாகவும் இதுபோன்ற மின்னழுத்தத்தை குறிப்பிட்டுள்ளபடியும் diode ஐ கொள்ளலாம் Dioide முனையங்களுக்குள் சக்தி ஓடிக்கொண்டிருக்கிறது டயோடு ஒத்திசைவில் வேலை செய்கிறது அதன் பொருளானது அது சக்தியை பெறுகிறது அதை வீணாக்கவே செய்யும் உருவாக்க முடியாது ஆகவே டயோடு சுற்றின் இந்த குறிப்பிட்ட பகுதியானது இப்பொழுது ஒத்திசைவு சுற்றில் உள்ளது உற்பத்தி சுற்றில் அல்ல இதை ஒரு உற்பத்தி சுற்றாக ஆக்கவும் ஒளிமின்னழுத்த செல்லின் மாதிரியை கொண்டுவரவும் என்ன கூடுதல் கூறுகளை சேர்க்க வேண்டிய தேவை உள்ளது என்பதைப் பற்றியும் நாம் படிப்படியாக காண்போம் நாம் இந்தப் பகுதியை சுருக்கமாக்கி வைத்துக்கொள்வோம் எக்ஸ் X அச்சை எடுத்துக் கொண்டால் இது ஒரு மின்னழுத்த அச்சாகும் இதை Vak என்று குறிப்போம் பின்பு ஓய் Y அச்சை எடுத்துக்கொண்டு அதை i என குறிப்போம் ஐ வி I V வளைவை வரைவோம் இந்த குறிப்பிட்ட டயோடின் I V வளைவானது நம் அனைவருக்கும் மிகவும் பழக்கமான ஒன்றாகும் இதைப்போன்ற முன்னோக்கிய பகுதியில் குணநலன்களைப் பற்றி மட்டும் முக்கியமாக வரைவதோடு நாம்நிறுத்திக் கொள்வோம் ஆகவே இது ஒரு டயோடின் பழக்கமான நிலையான வளைவு ஆகும் மேலும் இது எவ்வாறு வந்தது என்பதையும் நாம் அறிவோம் இப்பொழுது இதிலிருந்து ஒளி மின்னழுத்த செல் மாதிரியை நாம் எவ்வாறு செய்யப்போகிறோம் முதல் கால் பகுதியானது வீணாகி சிதறுதல் என்பதோடு சம்பந்தப்பட்டதை நாம் பார்க்கிறோம் இந்த சாதனங்களின் வீணாகி சிதறும் முறையானது அடிப்படையிலேயே sink செய்யக்கூடியது அதில் முனையங்களை நோக்கி மின்சார ஓட்டம் காட்டப்பட்டுள்ளது நான்காவது கால் பகுதி ஒரு உற்பத்தி கால் பகுதியாகும் மின்னழுத்தம் அதே திசையில் தொடர்ந்து இருக்கிறது மின்சாரம் மட்டும் எதிர்மறையாக மாறி இருக்கிறது அல்லது மின்சாரம் எதிர்த் திசையில் செல்கிறது அப்படியான சூழ்நிலையில் சக்தி ஓட்டமும் எதிர் திசையிலேயே இருக்கும் அதாவது சக்தியானது முனைகளில் இருந்து வெளியே ஓடுகிறது ஆகவே அது ஒரு உற்பத்தி இடமாக விளங்குகிறது ஐ வி I V குண வளைவின் இந்த பகுதியானது நமக்கு மிகவும் வேண்டியிருக்கிறது ஏனென்றால் ஒரு டயோடு எவ்வாறு ஒரு ஒளிமின்னழுத்த செல்லாக மாற்றம் அடைந்து உற்பத்தி செய்கிறது என்பதை நாம் பார்க்க விரும்புவோம் நான் இங்கே இதை இழுக்கிறேன் அதன் ஒரு நகல் இங்கே இருக்கிறது இது நன்கு தெளிவாக தெரியுமாறு உருவாக்க இதனுடைய அளவை அதிகப் படுத்துகிறேன் ஆகவே இந்த கால் பகுதியில் நாம் காண்பது என்னவென்றால் மின்சாரமானது முனையத்தை நோக்கி ஓடும்போது நேர்மறை திசையிலும் முனையத்திலிருந்து வெளியாக ஓடும்போது எதிர்மறை திசையிலும் போவதை இங்கே அடிப்படையாகக் கொண்டு மின்சாரமானது எதிர்மறையாக இருக்கும் மேலும் இங்கே பொருளானது அதாவது டயோடு மற்றும் சில பொருட்கள் சேர்ந்து மூலமாக வேலை செய்கின்றன சக்தியானது உண்மையில்முனையத்தில் இருந்து வெளியே இப்போது ஓடிக்கொண்டிருக்கிறது ஏனென்றால் இவை இரண்டின் பெருக்கு தொகையானது எதிர் மறை மதிப்பாக அதாவது எதிர்மறை சக்தியாகவே இருக்கும் ஆகவே இந்த நான்காவது கால் பகுதியில் இந்தக் கூறு அல்லது பொருள் மூலமாக நடந்துகொள்கிறது ஆனால் மின்சாரம் இங்கே இந்தத் திசையில் பாய்வது எப்படி ஏனென்றால் டையோடு மின்சாரத்தை Anode லிருந்து Cathode க்கு ஒரு திசையில் மட்டுமே செலுத்தும் என்பதை நாம் அனைவரும் அறிவோம் மின்சார ஓட்டமானது முனையத்தில் இருந்து வெளியே இந்த திசையில் எப்படி ஒருவரால் செய்யமுடியும் இங்கே காட்டப்பட்டுள்ள விதத்தில் மின்சாரம் ஓடிக்கொண்டிருக்கும் திசையை பொருத்து ஒரு மின்சார மூலம் ip ஐ Diode க்கு குறுக்கே நாம் சேர்க்கிறோம் இந்த நிலையின் கீழ் மட்டுமே மின்சாரமானது இந்த முனையில் டையோடு மின்சாரம் id ஐடி என இங்கே காட்டப்பட்டுள்ள படியும் முனைய மின்சாரம் i என இங்கே குறிப்பிடப்பட்டுள்ளது படியும் பிரிவதை நீங்கள் பார்க்க முடியும் எனவே Anode லிருந்து Cathode க்கு இன்னும் மின்சாரம் டையோடு வழியாக ஓடிக் கொண்டிருப்பதை நீங்கள் பார்க்கலாம் ஆனால் முனையத்தில் மின்சார முனையத்தை விட்டு வெளியே ஓடி கொண்டிருக்கும் இந்த முழுத் தொகுதியையும் நீங்கள் பார்க்கும் பொழுது மொத்தத்தில் மின்சாரமானது முனையத்தை விட்டு வெளியே பாய்கிறது மின் அழுத்தமானது அதே போலரிடி துருவமுனைப்பை தக்க வைத்துக் கொண்டே இருக்கிறது சக்தி is ஆனது முனையத்தை விட்டு வெளியே ஓடுகிறது எனவே இந்த முழு தொகுதியும் ஒரு மூலத்தைப் போல வேலை செய்கிறது இதுவே ஒளிமின்னழுத்த செல்லின் கொள்கையாகும் இந்த மின்சார மூலம் ip ஆனது உண்மையில் சூரிய கதிர்வீச்சு தீவிரத்தைப் பொருத்து அமைந்த ஒளி மின்சாரம் ஆகும் சூரிய கதிர்வீச்சு தீவிரம் அதிகமாக இருந்தால் ip ஐபி ன் மதிப்பும் அதிகமாக இருக்கும் மின்சாரமும் அதிகமாக இருக்கும் முனையத்தை விட்டு வெளியே செல்லும் மின்சாரமும் சக்தியும் அதிகமாகவும் இருக்கும் வேறு சில சாதனங்களும் லட்சியமற்ற சிலவும் மாதிரிக்கு வருவதாக உள்ளன ஆனால் மின் பொறியாளர்களின் பார்வையில் இந்த ஒளிமின்னழுத்த செல்லானது ஒரு மின் மூலமாக எவ்வாறு நடந்துகொள்கிறது என்பதை அடிப்படையிலேயே காட்டுவதாக உள்ளது அதற்கான சமன்பாடுகளை உருவாக்குவதற்கு முன்பு அதைப்பற்றி மேலும் கொஞ்சம் நாம் படிப்போம் ip ஐபி என்பது சூரிய தீவிரம் மற்றும் தகடுகளின் மேற்பரப்பில் விழும் சூரிய சக்தி ஆகியவற்றிற்கு நேர் விகிதாச்சாரத்தில் உள்ள ஒளி மின்சாரம் ஆகும்

இருட்டான நிலையில் ip பூஜ்ஜியமாக இருக்கும்போது அதன் குணவளைவு X அச்சு கோட்டை சார்ந்து இருக்கும் ஒளியின் அடர்த்தி அதிகமாகும் பொழுது ஒளி மின்சாரம் ip அதிகமாகும் ஒளி மின்சாரத்திற்கு சமான அல்லது இணையான அளவில் இந்த முழு குண வளைவும் கீழே வரத் தொடங்குகிறது ஆகவே ip அதிகமாகிறது என்பது இதுபோன்ற குண வளைவின் மாற்றத்தை குறிப்பதாக பொருளாகும் விழும் சூரிய சக்தி அதிகமாக இருந்தால் குணவளைவும் அதிகமான அளவில் நாலாவது கால்பகுதி நோக்கி மாற்றம் அடையும் ஆகவே குணவளைவின் இந்தப் பகுதியில் உள்ள ஏதாவது ஒரு இயக்க புள்ளியானது ஒளிமின்னழுத்த செல் உற்பத்தி நிலையில் இயக்குவதை குறிப்பதாக பொருளாகும் ஆகவே பொதுவாக ஒளிமின்னழுத்த செல்லாது ஒரு உற்பத்தியாளராக கருத்தில் கொள்ளப்படுகிறது மேலும் இது முதலாவது கால் பகுதியில் இருப்பதை ஒருவர் பார்க்க விரும்புவார் ஆகையால் மின் அழுத்தம் மாறாமல் அப்படியே இருக்கும் போது மின்சாரத்தை இப்போது நாம் மறுவரையரை செய்வோம் ஒரு எளிய டயோடு விஷயத்தில் முன்பு நாம் வரையறை செய்தது போல் அல்லாமல் இங்கே காட்டப்பட்டுள்ள படி முனையத்தில் இருந்து வெளியே மின்சாரம் போகும் போது மின்சாரத்தின் திசையை இந்த அச்சுக்கு நேர்மறையாக நாம் எடுத்துக்கொள்வோம் மின்சாரமானது திசையில் புரட்டுமாறிவிட்டதால் Y ஒய் அச்சும் எளிய புரட்டுமாறுதலால் இது செய்யப்படுகிறது ஆகவே ஒரு ஒளிமின்னழுத்த செல்லின் I V குண வளைவை இங்கே இது அமைக்கிறது ஒரு வழக்கமான ஒளிமின்னழுத்த செல்லின் I V ஐ வி குண வளைவை கவனத்தில் கொண்டால் இந்த I V ஐ வி குணவளைவின் சில பகுதிகளில் இந்த ஒளிமின்னழுத்த செல்லானது ஒரு மாறாத ஏறத்தாழ மாறாத மின்னழுத்த மூலமாக நடந்துகொள்வதை அந்த பகுதிகளில் பார்க்கிறோம் ஆகவே ஒளிமின்னழுத்த செல்லானது மாறாத மின்னழுத்த மூலம் மற்றும் மாறாக மின்சார மூலம் இவை இரண்டின் சேர்க்கையாக இருக்கக்கூடிய ஒரு தனிப்பட்ட அம்சத்தை கொண்டிருக்கிறது மாறாத மின்சார கோடு ஒன்றை வரைவோம் மற்றொரு மாறாத மின்னழுத்த கோடு ஒன்றையும் வரைவோம் மாறாத மின்சார கோட்டை நீங்கள் எடுத்துக்கொண்டால் அது மாறாத மின்சார பகுதியின் சாய்வு பற்றிய ஒரு யோசனையை தருகிறது ஆகையால் ஒரு மாறாத மின்சார மூலத்தின் குறுக்கே அதிக மதிப்பிலான சன்ட் மின்தடை இருப்பதை இது குறிக்கிறது ஆகவே இங்கே காட்டப்பட்டுள்ள படி மாறாத மின்சார மூலத்தின் குறுக்கே ஒரு லட்சிய மற்ற அல்லது அதிக மதிப்புள்ள சன்ட் மின்தடையை நாம் சேர்க்க முடியும் இதைப்போலவே மின்னழுத்த கோடும் இந்த குண வளைவின் மின்னழுத்த பகுதியின் சாய்வானது முனையங்களோடு தொடர்ந்த ஒரு தொடர் மின் மறுப்பை குறிக்கிறது ஆகவே இதைப்போல முனையங்களோடு ஒரு தொடர் மின் மறுப்பை நாம் கொண்டிருப்பது போல தோன்றும் ஆகவே தற்போதைய மாதிரியுடன் இந்த லட்சிய மற்றதையும் நாம் இணைத்துக் கொள்வோம் இது இங்கே பார்ப்பதைப் போன்ற ஒரு சின்னம் கொண்டது கடித உறையை போன்ற சின்னம் இந்த ஒளிமின்னழுத்த செல்லின் சின்னமாகும் இது ஒளி மின்னழுத்த செல் அல்லது ஒரு ஒளிமின்னழுத்த மாதிரியை குறிப்பிடுகிறது இதில் Anode முனையம் மற்றும் Cathode முனையம் என இரண்டு முனையங்கள் உள்ளன இது முனைய மின்னழுத்தம் மற்றும் பொதுவாக ஆணோடு முனையத்தில் இருந்து வெளியே பாயும் முனைய மின்சாரம் ஆகவே இங்கு முழுமையான ஒளிமின்னழுத்த செல் அதன் குணாதிசயம் அதன் சமான சுற்று மாதிரி மற்றும் சின்னத்தை கொண்டிருக்கிறோம்